முந்தைய வகுப்பில் உள்ள மாணவர்களை வரவேற்கிறோம் நீங்கள் நீண்ட கால கடன் கொள்கை மதிப்பீட்டைப் பற்றி விவாதித்தீர்கள் நிறுவனம் நீண்ட கால கடன் கொள்கை தளர்த்தினால் பின்னர் எந்த வகையான அனாலிசிஸ் கிடைக்கிறது என்பதைக் காண வேண்டும் கடன் கொள்கையை மேலும் 30 நாட்கள் அதாவது 60 நாட்களில் இருந்து 90 நாட்கள் வரை தளர்த்தும்போது விற்பனை நிலை 1000 கோடியிலிருந்து 1375 கோடியாக உயரும் என்று எதிர்பார்க்கிறோம் எனவே இங்கு கருதப்படும் இலாபம் 102 5 ஆகும் மேலும் இரு நிலைகளிலும் அதாவது ரிஸீவபல்ஸ் வைகளிலும் மற்ற நிகர நடப்பு சொத்துகளில் கூடுதல் முதலீடு தேவைப்படுகிறது எனவே புதிய அளவிலான முதலீட்டை நாம் கண்டறிந்துள்ளோம் அது 231 38 கூட்டல் 264 45 கழித்தல் 167 ஆகும் இது தற்போதுள்ள மட்டமாக உள்ளது இந்த நிலை தற்போதுள்ள முதலீட்டு நிலை ஆகவே தற்போதுள்ள முதலீட்டு இதுதான் 167 இது நடப்பு சொத்துக்களில் உள்ளது இந்த முதலீட்டில் நாம் கணக்கிட்டுள்ள தற்போதைய சொத்துகளின் நிலை என்ன என்பதை இந்த சிக்கலில் பார்த்தோம் இந்த சிக்கல்கள் எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது எனவே அந்த முதலீடு இதுதான் இங்குள்ள தற்போதைய சொத்துகள் 318 ஆகும் ரிஸீவபல்ஸ் களைத் தவிர தற்போதைய சொத்துகளில் முதலீடு 318 99 கோடியாகவும் தற்போதைய நிலை 231 05 கோடியாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் இந்த விஷயத்தில் தற்போதைய கடன்களிலிருந்து கிடைக்கும் நிதிகளும் இருக்கும் தற்போதுள்ள 63 24 கோடி ரூபாயிலிருந்து 87 31 கோடி ரூபாய் வரை அதிகரிக்கும் எனவே புதிய நிலை எவ்வளவு318 தற்போதைய கடன்களிலிருந்து எவ்வளவு கிடைக்கும் இது 87 எனவே நீங்கள் செய்யும் புதிய முதலீட்டை நாம் என்ன செய்கிறோம் என்பது 318 99 கழித்தல் 87 31 ஆகும் எனவே அந்த அளவு நாம் 231 68 கோடியைக் கணக்கிட்டுள்ளதால் இது 318 ஆகும் இது 318 முதலீட்டு நிலை எனக் கூறப்படும் இந்த அளவு தேவைப்படுகிறது 87 31 தற்போதைய கடன்களிலிருந்து கிடைக்கும் எனவே கையிலிருந்து எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும் கையிலிருந்து 231 68 நிறுவனங்களுக்கு முதலீடு செய்ய வேண்டியது இது ரிஸீவபல்ஸ் களைத் தவிர தற்போதைய சொத்துக்களில் உள்ளது மேலும் ரிஸீவபல்ஸ் களில் புதிய முதலீடு 264 45 ஆகும் எனவே புதிய முதலீடு தேவைப்படும் மொத்த முதலீடு 231 68 மற்றும் 264 45 ஆக இருக்கும் என்பதை இங்கு நாம் கண்டோம் இது தற்போதைய அனைத்து நிகர நடப்பு சொத்துகளின் புதிய முதலீடாகும் மற்றும் தற்போதுள்ள முதலீட்டு நிலை 167 81 ஆகும் இப்போது இந்த 167 81 ஐ எவ்வாறு கணக்கிட்டுள்ளோம் இது எங்களிடம் உள்ள மொத்தத் தொகையாகும் கொள்கையை தளர்த்துவதற்கு முன்பு தற்போதைய சொத்தின் அளவு 231 05 கோடி ரூபாயாக இருந்தது அதில் 63 24 இல் தன்னிச்சையான நிதியிலிருந்து வரும் தற்போதைய பொறுப்புகள் எனவே 231 05 கழித்தல் 63 24 என்று கூறப்பட்டாலும் நிகர முதலீட்டுத் தேவை இங்கே 167 81 ஆகும் இது நாம் ஏற்கெனவே கணக்கிட்டுள்ள ரிஸீவபல்ஸ் கள் தவிர தற்போதைய சொத்துக்களின் முதலீடு ஆகும் மற்றும் 264 45 என்பது ரிஸீவபல்ஸ் கணக்குகளைத் தவிர மற்ற நடப்பு சொத்துகளின் முதலீடு அப்படியே இருக்கும் என்பதை இங்கே பாருங்கள் முந்தைய செலவும் 231 68 ஆக இருந்தது இங்கு 231 68 ஆக உள்ளது எனவே ரிஸீவபல்ஸ் வைகளின் முதலீட்டை விற்பனை விலையில் கணக்கிட்டுள்ளோம் புதிய முதலீட்டுத் தேவை 339 04 கோடியாக இருக்கும் என்றும் தற்போதுள்ள 164 38 கோடியாகவும் இருப்பதைக் கண்டோம் ஆகவே இரு நிலைகளிலும் உள்ள மற்ற நடப்பு சொத்தில் 213 68 சமமாக இருப்பதை இங்கு எடுத்துள்ளோம் நீங்கள் ரிஸீவபல்ஸ் மாற்கிறோம் ஒன்று செலவில் விதிமுறைகளில் உள்ளது இன்னொன்று விற்பனை விலை விதிமுறைகளில் உள்ளது மொத்த முதலீடு புதிய முதலீடு ஆக மாறிவருகிறது 231 68 கூட்டல் 339 04 ஆக மாறிவருகிறது மேலும் தற்போதுள்ள முதலீடு என்பது பொதுவானது மற்ற நடப்பு சொத்துக்களில் உள்ளது இது 167 81 என்பது பொதுவானது மற்றும் புதியது என்பது விற்பனை விலை முதலீட்டின் படி இருக்கும் இது மற்ற நடப்பு சொத்துக்களில் பொதுவானது இது பொதுவானது இது 167 81 என்பது பொதுவானது ஏற்கனவே இருந்தது பொதுவான மற்றும் புதியது விற்பனை விலைக்கு ஏற்ப இருக்கும் பின்னர் புதிய கணக்கீடு என்பது 160 இங்கு நாம் எவ்வளவு கணக்கிட்டு உள்ளோம் என்பது 164 38 ஆகும் ஆகவே ரிஸீவபல்ஸ் வை விற்பனை விலையில் மதிப்பிடப்படும் போது அது தற்போதுள்ள முதலீடு 164 38 ஆகும் மற்றும் இந்த முதலீடு மற்ற தற்போதைய சொத்துக்களில் உள்ளது எனவே இதுதான் மொத்தம் இந்த மொத்தம் மற்றும் இது கழித்தல் 238 53 கோடியாக மாறும் இது 238 53 கோடி முதலீடாகும் எனவே நாம் இப்போது கணக்கிட்டு உள்ளோம் செலவு மற்றும் ரிஸீவபல்ஸ் விற்பனை விலையில் மதிப்பிடப்படும் போது இது கூடுதல் முதலீடு 238 53 கோடி ஆகும் இந்த இரண்டு நிலைகளின் விலையை இந்த மட்டத்தில் நாம் கணக்கிட வேண்டும் மற்றும் ரிஸீவபல்ஸ் களின் விலை என்பது முதலீட்டின் மொத்த செலவு வராக்கடன் இழப்புகள் மற்றும் வசூல் செலவு 2 மற்றும் 3 முதலீடு 196 82 ஆக இருக்கும்போது மொத்த செலவு என்ன முதலீடு 238 53 கோடியாக இருக்கும்போது மொத்த செலவு என்ன அந்த செலவை நாம் சரியாக கணக்கிட வேண்டும் எனவே அந்த செலவைக் கணக்கிடுவதற்கு நாம் அதை எண் 4 என எடுத்துக்கொள்வோம் எனவே மார்ஜினல் காஸ்ட் எவ்வளவு அது 20 எனவே இதன் பொருள் மூலதனச் செலவு 0 மூலதனச் செலவு என்பது ஒன்று கூட்டல் சேகரிப்பு செலவு போன்றது நாம் இங்கே எங்கு சேகரிப்புச் செலவைக் கொடுத்துள்ளோம் இது 5 கோடி வசூல் செலவாக வழங்கப்படுகிறது வசூல் துறையின் செலவு 5 கோடி ஆகும் இது விற்பனையின் அதிகரிப்பு காரணமாக 20 அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவே இப்போது சேகரிப்பு செலவைச் சேர்க்க வேண்டும் என்று அர்த்தம் முதலாவது முதலீட்டு செலவு இது முதலீட்டின் 20 ஆகும் பின்னர் சேகரிப்பு செலவு மற்றும் சேகரிப்பு செலவு எவ்வளவு என்பதை நாம் சேர்க்க வேண்டும் இது 5 பெருக்கல் அதிகரிக்க போகும் 20 இது 1 2 ஆல் பெருக்கபடுகிறது இது 1 மற்றும் பின்னர் கழித்தல் 5 ஆகும் எனவே இது வசூல் செலவு சேகரிப்புத் துறையின் செலவு பின்னர் கூட்டல் நாம் இங்கே ஏதாவது சேர்க்க வேண்டும் அது வராக்கடன்களின் செலவு இந்த 0 013 என்றால் என்ன இது 1 3 இருக்கும் இது 1375 தொகையில் 1 3 ஆக இருக்கும் நாம் செலவு பற்றிபேசுகிறோம் எனவே புதியசெலவு 78 ஆல் பெருக்க வேண்டும் கழித்தல் இங்கே தற்போதுள்ள 0 01 01 என்ன இது 1000 பழைய விற்பனை நிலையாகும் மற்றும் செலவு 80 சரியா செலவு 80 மொத்த செலவாகும் எனவே முதலில் நாம் முதல் கூறுகளை எடுத்துள்ளவேண்டும் அது முதலீட்டுச் செலவு அதாவது இது 20 என்ற விகிதத்தில் இருக்கும் ஏன் நாம் 20 ஐ இங்கு எடுத்துள்ளோம் ஏனெனில் அது தெளிவாக வழங்கப்படுகிறது சரக்குகளின் செலவு ஆண்டுக்கு 0 5 மற்றும் மூலதனத்தின் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் களில் எவ்வளவு மதிப்பு முதலீடு செய்யப் போகிறோம் அது 196 82 ஆகும் எனவே அதில் 20 செலவின் இரண்டாவது அங்கமாகும் இது சேகரிப்பு செலவு ஆகும் எனவே சேகரிப்பு செலவு 5 கோடியிலிருந்து 20 ஆக அதிகரிக்கும் எனவே அந்த 5 பெருக்கல் 1 2 கழித்தல் 5 ஆக எடுத்துள்ளோம் இதனால் செலவு தானாகவே சேர்க்கப்படும் கூட்டல் வராக்கடன்களின் விலை 1 ஆக இருந்தது இங்கே வராக்கடன்களின் நிலை என்ன 1 ஒட்டுமொத்த தாக்கம் கடன் கொள்கையின் தளர்வு என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதிய வாடிக்கையாளர்களால் வராக்கடன் அதிகரிக்கக்கூடும் ஒட்டுமொத்த தாக்கம் 1 க்கு எதிராக 1 3 ஆக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இதன் பொருள் வராக்கடன் 1 இலிருந்து 1 3 ஆக உயரும் மற்றும் 1 3 என்பது 1375 கோடியாக ஆனால் செலவில் எடுத்துக்கொள்கிறோம் இதன் பொருள் நாம் செலவில் பெருக்க வேண்டும் பின்னர் இருக்கும் நிலை பழைய விற்பனையின் 1 ஆக இருந்தது அது 1000 ஆகும் ஆனால் நாம்செலவை எடுத்துள்ளோம் அந்த நேரத்தில் செலவு 80 ஆகும் எனவே நாம் 80 ஆல் பெருக்குகிறோம் எனவே இந்த வழக்கில் செலவை நீங்கள் கணக்கிட்டால் இது எவ்வளவு ரூபாய் 46 புள்ளியாக செயல்படுகிறது இது 46 30 இதுதான் 46 புள்ளி நீங்கள் எடுத்துக்கொண்டால் இது 46 புள்ளியாக வெளிவரும் இது செலவு 46 30 ரூபாய் இது இங்கே ஒரு செலவு இதேபோல் எண் 3 இல் உள்ள செலவைநாம் கணக்கிட வேண்டும் இங்கு ரிஸீவபல்ஸ் எவ்வளவு இதை நாம் மீண்டும் கணக்கிட வேண்டும் எனவே ரிஸீவபல்ஸ் களை விற்பனை விலையில் மதிப்பிடும்போது நாம் இப்போது எவ்வளவு முதலீடு செய்கிறோம் 238 53 முதலீடு செய்யப் போகிறோம் மீண்டும் 20 ஆக இருக்கும் மூலதனத்தின் விலை என்ன எனவே மீண்டும் 20 ஆல் பெருக்கப்படுகிறது மற்றொன்று இதுபோன்றதாக இருக்கும் சேகரிப்பின் வராக்கடன் செலவு எனவே வசூல் செலவு எவ்வளவு 5 பெருத்தல் 1 2 மற்றும் கழித்தல் 5 என்பது ஏற்கனவே இருந்ததால் 20 ஆக அதிகரிக்கும் சரியா எனவே கழித்தல் 5 பின்னர் நீங்கள் வராக்கடன் இழப்புகளை இங்கே சேர்க்கப் போகிறீர்கள் எனவே வராக்கடன் இழப்புகள் எவ்வளவு 0 013 ஆகும் இது 1375 ஐப் பற்றிய 1 3 மற்றும் தற்போதுள்ள கழித்தல் என்பது எவ்வளவு 1000 இன் 1 ஆகும் எனவே இது நம்மிடம் உள்ள வராக்கடன் இழப்புகளாக இருக்கும் இதில் மேலும் இரண்டு காரணிகள் இங்குள்ள செலவை நாம் கணக்கிடும்போது மார்ஜினல் காஸ்ட் செலவில் மற்றும் விற்பனை விலையில்மதிப்பிடப்படுகின்றன இரண்டாவது காரணி சேகரிப்பு செலவாகும் ஏனெனில் சேகரிப்புத் துறையின் செலவு 20 உயரப் போகிறது எனவே நம்மிடம் இரண்டு காரணிகள் உள்ளன ஏனெனில் கடனில் கூடுதல் விற்பனையால் அதிகமான செலவை பெறப்போகிறோம் எனவே கடன் விற்பனையை கண்காணிக்க கூடுதல் செலவுகள் இருக்க வேண்டும் பின்னர் எங்களிடம் செலவின் மற்றொரு கூறு உள்ளது அதுவும் செலவின் முக்கிய அங்கம் வராக்கடன் இழப்புகள் எனவே அதற்கான இரண்டு காரணிகளும் எங்களிடம் உள்ளன எனவே இதன் பொருள் பழைய விற்பனை மட்டத்தின் 1 உடன் ஒப்பிடும்போது புதிய விற்பனை மட்டத்தில் 1 3 ஆக இருக்கும் அதாவது 1000 கோடியாக இருந்தது எனவே இந்த செலவைக் கணக்கிட்டால் இந்த செலவு வெளிவரும் பின்னர் ரிஸீவபல்ஸ் களின் மதிப்பு விற்பனை விலையில் மதிப்பிடப்படுகிறது இது 56 58 கோடி ரூபாய் போன்றது எனவே இவை இரண்டு செலவுகள் எனவே மூன்று தகவல்களும் நம்மிடம் இருக்கின்றன மார்ஜினல் புரோஃபிட் வை 46 3 என மதிப்பிடப்படும் போது இது 46 3 ஆகவும் இரண்டாவது விஷயத்தில் இந்த செலவு 56 58 ஆகவும் இருக்கும் இப்போது நாம் கடன் கொள்கையை தளர்த்த வேண்டுமா இல்லையா என்பதை பகுப்பாய்வு செய்யும் நேரம் இந்த விஷயத்தில் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் படி நீங்கள் சென்றால் நிறுவனம் வளங்களின் அளவை 20 முதல் 25 வரை உயர்த்த விரும்புகிறது காமா லிமிடெட் செயல்படும் பிராந்தியங்களின் நிறுவனம் 5000 கோடி மற்றும் சந்தை 10 என்ற விகிதத்தில் வளர்ந்து வருகிறது எனவே காமாவின் சந்தைப் பங்கு 20 ஆகும் மேலும் அதை 25 ஆக மாற்ற விரும்புகிறார்கள் எனவே தற்போது அவர்கள் சந்தையில் 1000 கோடி மதிப்புள்ள பொருட்களை விற்பனை செய்கிறார்கள் என்று அர்த்தம் அவர்கள் உயரும் சந்தையின் 25 சந்தைப் பங்கைப் பெற விரும்பினால் அது 1375 கோடியாக மாறும் எனவே 1375 கோடி விற்பனையை அவர்கள் கடன் கொள்கையில் தளர்த்த வேண்டும் மேலும் அவர்கள் கடன் கொள்கையை தளர்த்தினால் இரண்டு மூன்று விஷயங்கள் முக்கியம் அவர்கள் ஒரு காரியத்தைச் செய்ய வேண்டும் அதாவது அவர்கள் 60 நாட்களில் இருந்து 90 நாட்களாக அதிகரிக்க வேண்டிய கடன் காலம் மற்றும் அவர் அவ்வாறு செய்வதால் விற்பனைத் துறை விற்பனை சேகரிப்பு செலவு மற்றும் கடன் விற்பனையில் வசூல் துறை 5 கோடியிலிருந்து தற்போதுள்ள 20 உயரும் பின்னர் செலவின் மற்றொரு கூறு வராக்கடன் இழப்புகளாக இருக்கும் அவை 1 தற்போதுள்ள விற்பனையின் அளவு 1000 அது 1 3 ஆக மாறும் புதிய அளவு 1375 எனவே இது மற்றொரு மாற்றமாக இருக்கும் பின்னர் நீங்கள் கொள்கையை தளர்ப்பீர்கள் மற்றும் ரிஸீவபல்ஸ் கணக்குகளில் முதலீட்டை அதிகரிப்பது அதே நேரத்தில் மற்ற நடப்பு சொத்துக்களில் முதலீடு செய்வது மற்றும் முன்கூட்டியே வைப்புத்தொகை மற்றும் பின்னர் பணத்தில் உள்ள அனைத்து வகையான சரக்குகளையும் அதிகரிக்கும் எனவே தற்போதைய அனைத்து சொத்து முதலீடுகளும் அதிகரிக்கும் மற்றும் ரிஸீவபல்ஸ் களைத் தவிர தற்போதைய சொத்துகளின் அளவு 231 05 கோடி ஆகும் இது 318 99 கோடியில் 318 99 கோடியாக மாறும் இது 88 31 கோடி தன்னிச்சையான நிதியிலிருந்து கிடைக்கும் எனவே 1318 99 கழித்தல் 87 31 என்ற முதலீட்டை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இதன் பொருள் தற்போதுள்ள மட்டத்திலும் 231 05 கழித்தல் 63 24 கோடி மட்டுமே முதலீடு செய்துள்ளோம் இந்த அளவு நிறுவனத்தால் முதலீடு செய்யப்பட்டது நிறுவனத்தின் வளங்களிலிருந்து தேவைப்படும் புதிய அளவிலான முதலீட்டில் 318 99 87 31 கோடி மீதமுள்ள தொகை தன்னிச்சையான நிதியிலிருந்து வரும் மூலதன செலவு 20 ஆகும் எனவே நிலைமையின் அனைத்து நிலைமைகளையும் நீண்ட கால கடன் கொள்கை மாற்றங்களால் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாற்றங்களையும் நீங்கள் கருத்தில் கொண்டால் இந்த விரிவான பகுப்பாய்வை நாம் செய்ய வேண்டும் மேலும் முழு சூழ்நிலையையும் ஆராய்ந்தபோது ரிஸீவபல்ஸ் கணக்கிடுகிறது ரிஸீவபல்ஸ் வை செலவில் மதிப்பிடப்பட்டபோது மொத்த செலவு 46 30 கோடி ரூபாய் உள்ளது முதலீட்டு செலவு வசூல் செலவு மற்றும் 56 58 கோடியாக பணியாற்றிய வராக்கடன் இழப்புகளைக் கூறும் இந்த மூன்று கூறுகளையும் உள்ளடக்கிய மொத்த விற்பனை விலையில் ரிஸீவபல்ஸ் உடன் ஒப்பிடும் போது 102 50 கோடி ஆகும் அதேசமயம் ரிஸீவபல்ஸ் ஆகும் மீண்டும் இந்த விஷயத்தில் மார்ஜினல் புரோஃபிட் கணக்குகளில் கூடுதல் முதலீடு கூட்டல் மற்ற தற்போதைய சொத்துக்களின் கூடுதல் முதலீடு எனவே இரண்டு நிகழ்வுகளிலும் நாம் பார்த்தது இறுதியில் மூலதனத்தின் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் உடன் ஒப்பிடும்போது மிகவும் குறைவு ஏனென்றால் தளர்வு கடன் கொள்கையின் விளைவாக முடிவு ஆம் என்பது நிறுவனம் அதிகரிப்பு வசூல் செலவை செலுத்துவதன் மூலமும் கடன் கொள்கையை தளர்த்த வேண்டும் மற்றும் வராக்கடன் இழப்பு இறுதி நிகர மார்ஜினல் புரோஃபிட் விட அதிகம் அதுமட்டுமல்லாமல் இது பலதரப்பட்ட நன்மைகளை கொண்டுள்ளது நிறுவனம் அதன் சந்தை பங்கை அதிகரிக்கப் போகிறது அதன் அதிகரிப்பு இருப்பை சந்தையில் அதிகரிக்கப் போகிறது எனவே சந்தையின் இருப்பு போட்டி நிலை வலுப்படுத்தும் சந்தையில் காமா லிமிடெட் இன் வலுவான நிலை அதிகரிக்கும் போது அவர்களின் போட்டியாளர்கள் அச்சுறுத்தப்படுவதை உணரக்கூடும் என்பதும் இதன் பொருள் எனவே அவர்கள் மற்ற சந்தைகளுக்கு மாறுவது பற்றி நினைக்கலாம் காமா லிமிடெட் சூழ்நிலைகள் அதாவது அதிகரித்த சந்தை விற்பனை அதிகரித்த இலாபம் மற்றும் ஒட்டுமொத்த வெற்றியின் ஒட்டுமொத்த நிகர முடிவு அந்த நிறுவனத்தை சந்தையில் நிலைப்படுத்தி உள்ளது எனவே நிறுவனம் தனது கடன் கொள்கையை தளர்ப்பது குறுகிய கால அடிப்படையில் அல்ல ஒருமுறை அல்லது இரண்டு முறை அல்ல நீண்ட கால அடிப்படையில் இங்கே ஒன்று அல்லது இரண்டு வருடங்கள் கழித்து அவர்கள் கொள்கையை மதிப்பாய்வு செய்யலாம் ஆனால் தற்போது இந்த கொள்கையை தளர்த்த வேண்டும் மற்றும் அதிகரித்த விற்பனையை நிறுவனத்தால் அடைய வேண்டும் மற்றும் சந்தையில் முன்னேற்றம் என்று நிறுவனம் சொல்ல வேண்டும் எனவே குறுகிய கால கடன் கொள்கை தளர்வு அல்லது நீண்ட கால கடன் கொள்கை தளர்வு எவ்வாறு மதிப்பீடு செய்வது மற்றும் நாம் முந்தைய வகுப்பில் குறுகிய கால கடன் கொள்கை தளர்வு பற்றி பார்த்தோம் இப்போது நீண்டகால அடிப்படையில் கடன் கொள்கை தளர்வு நீண்ட கால மாற்றம் அவற்றின் விளைவு மற்றும் அந்த பகுப்பாய்வு எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதை பார்த்தோம் குறுகிய கால மாற்றத்தை மதிப்பிடுவதற்கு எங்களிடம் தெளிவான மாதிரி உள்ளது எனவே இந்த செலவுகள் அனைத்தும் அந்த மாதிரிக்கு காரணியாக இருக்கிறது அந்த மாதிரியில் இங்கு உள்ள இந்த மூன்று செலவுகளையும் பாதித்துள்ளோம் எனவே இந்த மாதிரியிலிருந்து மார்ஜினல் புரோஃபிட் கணக்கிட்டுள்ளோம் உதாரணமாக நாம் மார்ஜினல் புரோஃபிட் நாம்காரணியாகக் கொண்டுள்ளோம் மேலும் சேகரிப்பு செலவை நாம்காரணியாகக் கொண்டுள்ளோம் பின்னர் கடன் காலம் மற்றும் வராக்கடன் இழப்புகளை நாம்காரணியாகக் கொண்டுள்ளோம் எனவேநாம் அங்கு காரணியாகக் கொண்ட எல்லாவற்றையும் அதே முறையில் இங்கேயும் செயல்படுத்தலாம் இறுதியாக நிறுவனங்களின் கடன் கொள்கை மாற்றங்களை எவ்வாறு மதிப்பீடு செய்வது என்பதை கற்றுக் கொண்டோம் அவை குறுகிய கால மாற்றங்களாக இருக்கலாம் அல்லது அவை நீண்ட காலமாக இருக்கலாம் எனவே நிறுவனம் அவ்வப்போது இவற்றையும் மதிப்பீடு செய்ய வேண்டும் அவர்கள் தங்கள் கடன் கொள்கைகளில் மறுபரிசீலனை செய்து முடிவை எடுக்க வேண்டும் ஏனெனில் சந்தையில் கடனுக்கு விற்காமல் எல்லாவற்றையும் பணத்தில் விற்க முடியாது எனவே சந்தையில் உங்களுக்கு அதிகரித்த மற்றும் நீண்டகாலமாக இருக்க விரும்பினால் நிறுவனங்கள் சந்தையில் கடனை விற்பனை செய்வதைப் பற்றி மார்ஜினல் காஸ்ட் பயன்படுத்துவதையும் நாம் அறிந்திருக்கிறோம் இறுதியாக கடன் கொள்கையை தளர்த்தலாமா இல்லையா என்பதை நாம் தீர்மானிக்க முடியும் ஒவ்வொரு முறையும் நாம் மார்ஜினல் புரோஃபிட் கடன் கொள்கைக்கு செல்வோம் எனவே இறுதியில் கடன் கொள்கையை தளர்த்த வேண்டும் என்பதைப் பார்த்தோம் நிறுவனங்கள் நிச்சயமாக கடனுக்கு விற்பனை செய்யும் ஒவ்வொரு நிறுவனமும் ரிஸீவபல்ஸ் இருக்கும் அவை மிகவும் முக்கியமான நடப்பு சொத்துக்கள் இருக்கும் இந்த நடப்பு சொத்துக்கள் இல்லாமல் எந்த நிறுவனமும் இருக்க முடியாது மற்றும் நிலைக்க முடியாது நிறுவனங்களுக்கு இரு வகை விற்பனை கடன் விற்பனை மற்றும் ரொக்க விற்பனைஇல்லாமல் உற்பத்தி செய்வது மற்றும் விற்பனை செய்வது என்பது சாத்தியமில்லை சரியா ஆனால் கேள்வி என்னவென்றால் ரிஸீவபல்ஸ் அதாவது வசூல் செலவுகாரணமாக எனவே சந்தையில் அவ்வாறு விற்பனை செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை ஆகையால் கடனில் விற்க மாட்டோம் என்று நீங்கள் சொல்ல முடியாது சந்தையில் நாம் கடனில் விற்க வேண்டும் ஏனெனில் இது இரு வழி வணிக நடவடிக்கை ஒன்று உற்பத்தியாளர்கள் விநியோக சேனல்கள் மூலம் சப்ளையர்களிடமிருந்து கடன் எதிர்பார்க்கிறார்கள் மறுபுறம் உற்பத்தியாளர்கள் செலுத்த வேண்டிய கணக்குகள் உள்ளன இதன் பொருள் என்னவென்றால் உற்பத்தியாளர்கள் செலுத்த வேண்டிய கணக்குகள் இருப்புநிலைக் குறிப்பில் தோன்றும் இது மூலப்பொருளை சப்ளையர்களிடமிருந்து கடனுக்கு வாங்கியது சப்ளையர்கள் உற்பத்தியாளருக்கு கடன் வழங்கும்போது இறுதி பயனரோ அல்லது முடிக்கப்பட்ட தயாரிப்புகளின் விநியோக சேனல்களோ ஏன் உற்பத்தியாளரிடமிருந்து கடன் எதிர்பார்க்க முடியாது எனவே ஒரே விஷயம் என்னவென்றால் சில சிறந்த உற்பத்தியாளர்கள் சிறந்த போட்டி மிகுந்த தயாரிப்புகளின் உற்பத்தியாளர்களாக உள்ளனர் குறைந்த கடன் கொள்கை இருக்கலாம் அல்லது அவர்களின் கடன் கொள்கை ஒருவேளை கடுமையானதாக இருக்கும் ஆனால் இன்றைய போட்டி சூழ்நிலையில் கடன் விற்பனை இல்லாத எந்த வரவுகளையும் கற்பனை செய்வது என்பது மிகவும் கடினம் ஆகவேநாம் எவ்வளவு கடனுக்கு கொடுக்க வேண்டும் மற்றும் நீங்கள் கடனில் விற்க வேண்டுமா என்ற கேள்வி எழுகிறது தற்போதைய சொத்துக்கள் அல்லது முதலீட்டின் அளவுகள் ஆப்டிமம் அளவில் இருக்க வேண்டும் மிகக் குறைவாகவோ அல்லது மிக அதிகமாகவோ இருந்தால் மிகக் குறைந்த இலாபத்தன்மை ஏற்படும் மேலும் அது இலாபத்தில் அதிகமாக இருந்தால் ஆபத்து இருக்கும் ஏனெனில் அன்றாட பயன்பாட்டில் ஏற்படும் சேதம் மிக அதிகமாக இருக்கும் மேலும் ரிஸீவபல்ஸ் வகுப்பில் விவாதிப்போம் மிக்க நன்றி